கோனிக் பிரிவுகள் III அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐ டி கரக்பூரைச் சேர்ந்த ராஜராம் லக்கராஜு நாங்கள் தொகுதி எண் 2 விரிவுரை எண் 11 இல் இருக்கிறோம் குறிப்பாக கோனிக் பிரிவுகளில் கவனம் செலுத்துகிறோம் எனவே முதலில் ஒரு கோனிக் பிரிவு என்றால் என்ன என்று பார்ப்போம் சரியான வட்ட கூம்பு எடுப்போம் வலது வட்டக் கூம்பு நாம் உச்சியில் இருந்து ஒரு கோட்டைக் கைவிடுகிறோம் என்றால் அது அடித்தளத்திற்கு செங்குத்தாக ஒரு கோட்டை உருவாக்குகிறது அதை வரைவோம் எனவே நான் ஒரு கூம்பை எடுத்துக்கொண்டால் வழக்கமாக வரைதல் நடைமுறையில் நேராகத் தெரியாத பொருளின் பின்னால் உள்ள எதையும் கோடு கோடுகள் மூலம் காண்பிப்போம் எனவே இது பொறியியல் வரைபடத்தில் ஒரு நிலையான மாநாடு இந்த வரி நாம் ஒரு கூம்பின் முன் பார்வையில் இருந்து பார்த்தால் இது தெரியும் இது ஒளிபுகா வகையான பொருளாக இருந்தால் இது தெரியாது அது வெளிப்படையானதாக இருந்தால் அது புலப்படக்கூடும் அந்த வழக்கில் கோடு கோடுகள் மூலம் காண்பிப்போம் எனவே கண்ணுக்குத் தெரியாத எந்தவொரு விஷயமும் பொருளும் இருந்தால் அதை கோடு கோடுகள் மூலம் காண்பிப்போம் இது உச்சம் உச்சியில் இருந்து நாம் ஒரு செங்குத்தாக கைவிடுகிறோம் பொதுவாக மைய கோடுகள் கோடு புள்ளி மாநாட்டால் குறிக்கிறோம் எனவே அடித்தளத்துடன் இது ஒரு செங்குத்து கோணத்தை உருவாக்குகிறது அதாவது இது 90 டிகிரி அத்தகைய கூம்புகள் சரியான வட்ட கூம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன சில சந்தர்ப்பங்களில் கூம்புகள் வலது அல்லாத வட்டமாக இருக்கலாம் அதாவது ஒரு வட்டத்தை வரைவோம் உங்கள் கூம்பு அடிப்படை அந்த வழியில் இருக்கலாம் எனவே இது உச்சத்தில் இருந்து வட்டத்தின் மையம் வரை இருந்தால் நாம் இணைந்தால் அது 90 டிகிரி இருக்கக்கூடாது இது ஒரு கோண ஆல்பாவை உருவாக்குகிறது அத்தகைய கூம்புகள் வலது வட்ட கூம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இவை பொதுவாக கூம்புகள் என்று பெயரிடப்படுகின்றன ஒரு விமானத்தை எடுத்துக்கொள்வோம் கூம்பு வழியாக செல்லும் கத்தியை எடுப்பது போன்றது நாம் அந்த பகுதியில் கூம்பை வெட்டலாம் எனவே கிடைமட்ட திசையில் கூம்பை வெட்டினால் ஒருவர் அதை உருவாக்க முடியும் இதேபோல் அந்த கிடைமட்ட இடத்திலிருந்து எங்காவது தொலைவில் இந்த கூம்பை வெட்டலாம் அதாவது ஒரு சாய்வு கோண ஆல்பாவுடன் நாம் உண்மையில் ஒரு துண்டு செய்யலாம் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாம் மேல் பகுதியை அகற்றினால் வேறு வகையான வளைவுகளைப் பெறுவோம் உதாரணமாக அதே கூம்புக்கு சரியான வட்ட கூம்பு நாங்கள் ஒரு வெட்டு பகுதியை உருவாக்குகிறோம் என்றால் பொதுவாக வெட்டு பிரிவுகள் காண்பிக்கப்படும் நாம் துண்டு துண்டாக அல்லது எதையாவது செய்கிறோம் என்றால் அதை நீண்ட கோடுள்ள தடிமனான நீண்ட மற்றும் அடர்த்தியான கோடுகளால் காண்பிப்போம் இது ஒரு பகுதி இருக்கலாம் என்பதைக் குறிக்கிறது வழக்கமாக அது முடிவடைகிறது x x குறி போன்ற ஒன்றைக் காட்டுகிறோம் அதாவது இது ஒரு வகையான விமானம் அதை நாம் வெட்டவும் பகுதியை வெட்டி அந்த காட்சியைக் காட்டவும் போகிறோம் எனவே நாம் மேலே இருந்து ஒரு வழியைப் பார்க்கிறோம் என்றால் எந்த வெட்டு பிரிவுகளும் இல்லாத ஒரு கூம்பு ஒருவேளை அது ஒரு வட்டம் போல இருக்கலாம் இந்த வகையான காட்சிகளை நாம் அழைக்கிறோம் மேலே இருந்து இதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் இதை நாம் மேல் பார்வை என்று அழைக்கிறோம் பிரிவுகளின் பிற்பகுதியிலும் இந்த புள்ளியிலும் இந்தக் காட்சிகளைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் இது ஒரு குறிப்பாகும் இதைத்தான் நாம் முன் பார்வை என்று அழைக்கிறோம் முன் பக்கத்திலிருந்து நாங்கள் அதைப் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலே இருந்து ஒரு கூம்பைப் பார்க்கிறோம் என்றால் அது ஒரு வட்டம் போல் தோன்றலாம் எனவே x x என்ற பகுதியை எடுத்து அதை நறுக்குவோம் இந்த மேல் பகுதியை அகற்றினால் அந்த மேல் பகுதியை அகற்றினால் இந்த பகுதியை நாம் x x பிரிவால் அகற்றிவிட்டோம் மீதமுள்ள பகுதி அதை அங்கேயே வைத்திருக்கலாம் எனவே இந்த கூம்புக்கான மேல் பார்வையில் இருந்து மீண்டும் பார்க்கிறோம் என்றால் இந்த பகுதி ஒரு வட்டம் போல் பார்க்கிறோம் எனவே வெட்டுப் பிரிவு எனவே வழக்கமாக அதை ஹாஷ் கோடு மூலம் காண்பிப்போம் இது வெட்டப்படாத பிரிவு ஆனால் பொருள் உள்ளது எனவே மீண்டும் ஒரு பெரிய வட்டம் பார்ப்போம் எனவே இந்த முழு வட்ட அடித்தளம் ஒரு வட்டம் மற்றும் வெட்டுப் பிரிவு பகுதியை அகற்றினோம் எனவே ஹாஷ் கோடுகள் மூலம் அதை ஒரு வட்டமாகக் காண்கிறோம் எனவே சரியான வட்டக் கூம்புக்கான எந்த கிடைமட்ட விமானமும் நாம் அதை வெட்டினால் அதை இங்கே வட்டமாகக் காண்போம் இது வட்டம் எனவே ஒரு சாய்ந்த பகுதியைப் பார்ப்போம் மீண்டும் ஒரு சரியான வட்ட கூம்புக்கு நாங்கள் மற்றொரு வெட்டு பகுதியை எடுத்துக்கொள்கிறோம் இது சென்டர்லைன் இது ஆரம் இதை இதை அழைப்போம் எங்கள் மாநாடு வரைபடத்தில் உள்ளது அதை அந்த பொருளின் வெளிப்புறமாகக் காண்பிப்போம் எச் என்று அழைப்போம் இந்த ஒரு ஆரம் அல்லது விட்டம் நாம் சில ஆரம் காட்ட முடியும் இப்போது நாம் ஒரு கோண ஆல்பாவை உருவாக்கும் சாய்ந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த மேல் பகுதியை அகற்றி அதை அகற்றி இந்த பகுதியைக் காட்சிப்படுத்துங்கள் எனவே இந்த கீழ் பகுதி மேல் பார்வையில் ஒரு வட்டம் போல் தெரிகிறது எனவே இந்த வட்டம் இந்த வரிகளால் கட்டுப்படுத்தப்படும் இந்த புள்ளி அங்கு பொருந்துகிறது இந்த புள்ளி அங்கு பொருந்துகிறது இது மேல் பக்கத்தில் உள்ளது இது கீழ் பக்கத்தில் உள்ளது எனவே நாம் அதை ஒரு வட்டமாகப் பார்த்தால் அந்த வழியில் ஏதாவது ஒன்றைக் காண்போம் இது ஒரு நீளமான வட்டம் இது நாம் பொதுவாக நீள்வட்டம் என்று அழைக்கிறோம் இது ஒரு பெரிய அச்சு மற்றும் சிறிய அச்சு கொண்டது எனவே எந்தவொரு சாய்ந்த பகுதியும் ஆனால் அது இருபுறமும் வெட்டப்பட வேண்டும் ஒரு புள்ளி பி புள்ளி என்று அழைப்போம் இந்த கூம்பின் இருபுறமும் சாய்வை ஒரு முறை வெட்டப் போகிறீர்கள் என்றால் எனவே இது ஸ்லாண்ட்களில் ஒன்று மற்றொன்று முழு சுற்றளவிலும் எங்களுக்கு ஒரு சாய்வு உள்ளது எனவே சாய்வின் இருபுறமும் அது இங்கேயும் இங்கேயும் வெட்டப் போகிறது என்றால் நாம் அதை அகற்றப் போகிறீர்கள் என்றால் மேல் பகுதி மீதமுள்ள எஞ்சிய பகுதியை நாம் ஒரு நீள்வட்டம் போலக் காண்கிறோம் எனவே அதே வலது வட்டக் கூம்புக்காக மற்ற சாய்ந்த பகுதியைப் பார்ப்போம் இப்போது இந்த சாய்வில் ஒன்றிற்கு இணையாக இது சாய்ந்த விளிம்பு இந்த சாய்விற்கு இணையாக நாங்கள் ஒரு வெட்டு பகுதியை உருவாக்குகிறோம் என்றால் எனவே அதற்கு இணையாக நாம் செல்ல வேண்டும் ஒருவேளை ஒரு வெட்டு பகுதியை உருவாக்க வேண்டும் எனவே இந்த வரி இந்த வரி இணையாக இருந்தால் ஒரு பரபோலாவாக நாம் காணும் வட்டத்தில் இந்த பகுதியை திட்டமிடப்பட்டுள்ளது எனவே இதை நீக்குகிறோம் எனவே இந்த பகுதி வரை இதை ஒரு பரவளையமாகக் காண்கிறோம் நாம் ஒரு பரவளையத்தை உருவாக்கும் வழி இது எனவே எங்கள் ஒருங்கிணைப்பு அமைப்பு அந்த y அச்சுக்கு இயல்பான x அச்சு போன்ற சாய்ந்த விமானத்தில் இருந்தால் இந்த x அச்சு y அச்சு ஆகியவற்றைப் புரட்டவும் அந்த வழியில் ஒரு பரவளையம் போன்ற ஒன்றைக் காண்போம் x அச்சு y அச்சு அது நாம் சரியாக மொழிபெயர்க்கும் இடத்தைப் பொறுத்தது நாம் அதை மையமாகக் கொண்டிருந்தால் இது ஒருங்கிணைப்பு அச்சின் தோற்றம் என்றால் எங்கள் பரபோலா இந்த புள்ளியைக் கடந்து செல்கிறது தோற்றம் எங்காவது அமைந்திருந்தால் அந்த வழியில் பரபோலாவைப் பார்ப்போம் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முதல் புள்ளி என்னவென்றால் நாம் ஒரு இணையான திசையில் செல்கிறோம் என்றால் ஒரு வெட்டுப் பகுதியை உருவாக்குங்கள் அகற்றவும் x மற்றும் y இன் ஒருங்கிணைப்பு அச்சில் மீதமுள்ள பகுதியை நாம் ஒரு பரவளையமாகக் காண்கிறோம் நாம் மற்ற சாய்ந்த பகுதியைத் தேர்வுசெய்தால் ஹைபர்போலிக் வளைவுகள் என்று பெயரிடப்பட்ட ஒன்றைக் காண்கிறோம் எனவே ஸ்லைஸ் கோணம் மற்றும் இருப்பிடத்தின் அடிப்படையில் வெவ்வேறு கோனிக் வளைவுகளைப் பெறுகிறோம் அது கூம்பிலிருந்து நாம் அழைக்கும் ஒரு காரணம் இவை கட்டமைப்பாளர்கள் எனவே அவற்றை கோனிக் வளைவுகள் என்று அழைக்கிறோம் பிரிவுகளில் கூம்பு வெட்டுவதன் மூலம் உருவாக்கப்படுகிறது எனவே இதுபோன்ற பிரிவுகள் கோனிக் பிரிவுகள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இவை பொறியியல் பயன்பாடுகளில் மிகவும் சக்திவாய்ந்த வளைவுகள் எடுத்துக்காட்டாக எந்த இயந்திர கியர் அல்லது மெக்கானிக்கல் கியர்களையும் பார்ப்போம் ஆட்டோமொபைல்களில் ஒருவேளை சுழற்சி மோட்டார் வாகனங்கள் கப்பி தண்டு போன்ற விஷயங்கள் கூட வட்டங்கள் மிகவும் பொதுவான அம்சங்கள் எனவே வட்டம் சரியான வட்டக் கூம்புக்கு கிடைமட்டமாக வெட்டுவதன் மூலம் அதைப் பெறுவோம் கிரக கியர்கள் மற்றும் மையப்படுத்தப்பட்ட வகையான பரிமாற்ற வகையான அமைப்புகளுக்கு நீள்வட்டம் மிகவும் பொதுவானது எனவே இங்கே அந்த கிரக கியரைப் பார்ப்போம் எனவே இங்கே இந்த வட்ட கியர் மூலம் ஓட்டுநர் இயக்கம் மையமாக இருந்தால் இந்த சக்தியை இந்த கியர் மற்றும் அந்த கியருக்கு மாற்றுவதற்கான நிலையில் நாங்கள் இருப்போம் இறுதியாக இந்த கிரக கியர் வகையான ஏற்பாட்டின் மூலமும் எனவே இந்த கிரக கியர் சில நேரங்களில் இங்கே வந்து சில நேரங்களில் பெரிய சிறிய அச்சு வழியாக சென்று தேவையான இடங்களுக்கு சக்தியை கடத்துகிறது இந்த வட்ட நீள்வட்ட வகையான கியர்களிடமிருந்து ஒரு சக்தி பரிமாற்றத்தைப் பெறுவதற்கான வழி இது எதையும் வடிவமைக்க அல்லது அதை உற்பத்தி வரிக்கு அனுப்புவதற்கு அந்த கியர்களை உருவாக்குவதற்குள் நீள்வட்டத்தை உருவாக்குவது மிக முக்கியமான விஷயம் அந்த நோக்கத்திற்காக ஒரு நீள்வட்டம் அல்லது வட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி நாங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறோம் கணித ரீதியாகவும் நாம் அதை x சதுரத்தால் ஒரு சதுரத்தால் y சதுரத்தால் b சதுரத்தால் நிலையான எண் அல்லது 1 உடன் குறிக்கலாம் அந்த வழியில் வடிவியல் ரீதியாக நாம் கட்டமைக்க முடியும் ஆனால் எந்திரமும் பிற விஷயங்களும் நடக்கும்போது இயந்திர கருவிகள் இந்த நீள்வட்டத்தை ஒரு உலோக இடத்தில் கட்ட வேண்டும் எனவே அங்கே நாம் உடனடியாக இந்த பேனா காகித வகை விஷயங்களைப் பயன்படுத்துவதில்லை இயந்திர ஏற்பாடு ஒரு நீள்வட்டத்தை உருவாக்கும் வகையில் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நாங்கள் உங்கள் மினி டிராஃப்டரை எடுத்துக்கொண்டால் மினி டிராஃப்டரின் ஒரு பகுதி ஒரு பக்கத்தில் சரி செய்யப்பட்டு இந்த அளவை நீங்கள் இறுக்கியவுடன் இந்த இயந்திர வரைவை நீங்கள் எங்கு நகர்த்தினாலும் அது எப்போதும் செங்குத்து மற்றும் கிடைமட்ட கோடுகளை உருவாக்குகிறது எனவே அந்த நோக்கத்திற்காக இந்த வகையான செங்குத்து கிடைமட்ட கோடுகளை உருவாக்க நான்கு பட்டை பொறிமுறையைப் பயன்படுத்துகிறோம் எனவே உங்கள் இயந்திர சாதனம் நாங்கள் கட்டப்பட்ட கிடைமட்ட செங்குத்து கோடுகளை வரையவில்லை என்றாலும் ஆனால் பார்கள் இணைப்புகள் இந்த கிடைமட்ட செங்குத்து கோடுகளை எப்போதும் உருவாக்கும் வகையில் நகரும் இதேபோல் நீங்கள் இந்த கருவிகளை எந்திரம் செய்யும் போது ஒருவருக்கு இந்த வகையான நீள்வட்டம் தேவைப்பட்டால் இந்த நீள்வட்டங்கள் மற்றும் வட்டங்களை உருவாக்க ஒரு நிலையான நெறிமுறை இருக்க வேண்டும் இதுதான் இந்த கூம்பு பிரிவுகளுக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் பல்வேறு வகையான பயன்பாடுகள் எடுத்துக்காட்டாக குவிமாடங்களைக் கட்டுவது போன்றவை இங்கே ஒரு படம் உள்ளது ஒரு கட்டுமானம் அதற்கு மேல் அது ஒரு வட்டமாக இருக்கலாம் அது நீள்வட்ட வகையான வளைவாக இருக்கலாம் எனவே நாம் மேற்பரப்பின் வெளிப்புறத்தில் பார்த்தால் அது ஒரு நீள்வட்டத்தை உருவாக்கும் இது ஏன் ஒரு நீள்வட்டம் ஏனென்றால் இங்கே பெரிய அச்சு மற்றும் சிறிய அச்சு வெவ்வேறு நீளங்களைக் கொண்டவை இது ஒரு நீள்வட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு காரணம் ஒரு பல் மருத்துவரைப் பொறுத்தவரை அவர் இந்த பற்களை உருவாக்க விரும்பினால் செயற்கை உள்வைப்புகள் மற்றும் பல முதலாவதாக இந்த பற்களின் இருப்பிடம் பல்லின் இருப்பிடம் இருக்க வேண்டும் எந்த வடிவத்தில் இந்த பல் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் உண்மையில் வடிவமைக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காக பொதுவாக நம் மனித வாய் இது வெவ்வேறு பெரிய அச்சின் சிறிய அச்சின் நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும் எனவே ஒரு நீள்வட்டத்திற்கு எனவே இங்கே கோடு கோடுகளால் நீள்வட்டம் காட்டப்படுகிறது முக்கிய அச்சு இது மிக நீளமான ஒன்றாகும் மேலும் சிறிய அச்சு இந்த குறுகிய ஒன்றாகும் அந்த பெரிய அச்சுக்கு இயல்பான வெவ்வேறு இடங்களில் பற்கள் ஏற்பாடு செய்யப்படும் எனவே ஒரு பல் மருத்துவர் ஏற்பாடு செய்ய வேண்டும் முதலில் மென்பொருள் அல்லது வடிவியல் கட்டுமானத்தின் மூலம் கட்டமைக்க வேண்டும் பற்கள் என்னவாக இருக்க வேண்டும் அது சரியாக எங்கு இருக்க வேண்டும் என்பதைக் கண்டறியவும் எனவே அந்த நோக்கத்திற்காக முதலில் ஒரு நீள்வட்டத்தை உருவாக்க வேண்டும் இது இலட்சியவாத வழக்கு இதேபோல் கேம்கள் சி வி கேமராக்கள் உளவு கேமராக்கள் போன்ற கண்காணிப்பில் ஒளி கதிர்கள் பிரதிபலித்த கதிர்கள் வரும் பொருளிலிருந்து வந்திருக்கலாம் இறுதியாக அதை ஒரு புள்ளி அல்லது இரண்டு புள்ளிகளில் கவனம் செலுத்துகின்றன எனவே இந்த ஒளி கதிர்கள் அனைத்தும் மேற்பரப்பைத் தாக்கும் உள் பிரதிபலிப்புகள் நடக்கும் இறுதியாக அவர்கள் இந்த வரியில் ஒன்று அல்லது இரண்டு புள்ளிகளில் கவனம் செலுத்துவார்கள் நாம் இதைப் பார்த்தால் ஒருவேளை இந்த வளைவு ஒரு நீள்வட்டத்தை உருவாக்குகிறது எனவே இது எப்போதும் இரண்டு ஃபோசி மையங்களைக் கொண்டுள்ளது எஃப் மற்றும் எஃப் பிரதம எனவே இந்த கதிர்கள் அனைத்தும் உள்நாட்டில் பிரதிபலிக்கின்றன இறுதியாக இந்த புள்ளிகளில் ஒன்றிணைகின்றன அல்லது இரண்டு இடங்களில் ஒளி மூலங்கள் இருந்தால் அவை ரேடியல் திசைகளில் வெளிப்படும் ஆனால் இவை அனைத்தும் உள்நாட்டில் பிரதிபலிக்கின்றன இறுதியாக இரண்டு புள்ளிகள் எஃப் மற்றும் எஃப் பிரதமத்தில் கவனம் செலுத்துகின்றன கண்காணிப்புக்கு கேமராக்களுக்கும் இந்த நீள்வட்ட வகை பிரிவுகள் தேவை முதல் சமிக்ஞை செயலாக்கத்தைப் பார்ப்போம் சமிக்ஞை செயலாக்கத்திற்காக இந்த செயற்கைக்கோள்கள் அனுப்பும் அல்லது வேற்று கிரக அலைகளிலிருந்து தொடர்ந்து வருகின்றன அவை இந்த பரவளைய வகையான டிஷ் ஆண்டெனாக்கள் கண்ணாடியைத் தாக்கும் இணையான விட்டங்களாக இருக்கலாம் இறுதியாக ரிஃப்ளக்ஸில் சென்று ஒரு கட்டத்திற்கு இணைகின்றன அது சமிக்ஞையை பலப்படுத்துகிறது அங்கிருந்து நீங்கள் அதை சேகரித்து தரவு பகுப்பாய்வுக்காக அல்லது டிவி க்கு அனுப்பவும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த தகவல்தொடர்புக்கான எங்கள் வழக்கமான டிஷ் ஆண்டெனாவைப் பார்ப்போம் இந்த முழு புள்ளிகளும் ஒரு கட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் எனவே வரும் செயற்கைக்கோள்களிலிருந்து இணையான விட்டங்கள் அவை இந்த பரவளைய கண்ணாடியைத் தொடுவதைப் பிரதிபலிக்கும் வெவ்வேறு இடங்களில் ரிஃப்ளக்ஸ் அங்கிருந்து இறுதியாக ஒரு புள்ளி குவிய கவனம் அல்லது ஃபோசி பாயிண்டாக மாற்றப்படுகிறது இந்த புள்ளியை நாம் ஒரு பரவளையத்திற்கான சுழல் என்று அழைக்கிறோம் இது ஒன்றிணைந்தவுடன் பெருக்கிகள் பண்பேற்றம் செய்யப்பட்டு இறுதியாக அதை சமிக்ஞை செயலாக்கத்திற்கு அனுப்புகின்றன எனவே இந்த வகையான சமிக்ஞை செயலாக்க பயன்பாடுகளுக்கு எங்கள் பரவளையங்கள் பெரும்பாலும் பயனுள்ளதாக இருக்கும் இதேபோல் அது சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் என்றால் எனவே இங்கே இது நதி ஸ்ட்ரீம்வைஸ் திசையில் வருகிறது அதற்கு மேலே ஒரு பாலம் உள்ளது வழக்கமாக இடைநீக்க பாலம் கேபிளின் சுமை விநியோகிக்கப்பட வேண்டும் எனவே வெகுஜன அல்லது தூண்கள் இருக்கும் மேலும் ஒரு கான்டிலீவர் வகையான இடைநீக்க பாலங்கள் இருக்கும் இவை கயிறுகளால் இணைக்கப்படும் முழு எடையும் இந்த கம்பிகளில் நிறுத்தப்படும் பொதுவாக இந்த கம்பிகள் பரவளைய வகையான பாதையாக இருக்கும் எனவே பாலம் கட்டுமானத்திற்கும் இந்த பரவளைய வளைவுகளை நிர்மாணிப்பதற்கும் இந்த கயிறு நீளம் ஒரு கட்டத்தில் இருந்து மற்ற புள்ளியாக இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது மிகவும் தேவைப்படுகிறது நாம் பரவளையத்தை உருவாக்காவிட்டால் சுமை விநியோகத்திற்கு எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் என்பதை அறியும் நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம் இதேபோல் கட்டிடக்கலையிலும் இந்த பரவளையங்கள் அழகிய அம்சங்களை அழகிய அம்சத்தில் தருகின்றன எனவே இங்கே இந்த குவிமாடங்களுக்கு அந்த வகையான பரவளைய கட்டுமானங்களைக் காண்கிறோம் இந்த பரவளையங்கள் சில நேரங்களில் செங்குத்து திசையிலும் சாய்ந்திருக்கலாம் y என்பது x சதுர வகையான பரவளையங்களுக்கு சமமாக இருக்கலாம் அல்லது x என்பது y சதுர வகையான பரபோலாக்களுக்கு சமமாக இருக்கலாம் ஆனால் ஆஃப் மையப்படுத்தப்பட்ட மற்றும் சாய்ந்த வகையான பரவளையங்களுடன் நாம் குறுக்கே வருவோம் இதேபோல் ஆற்றல் அறுவடைக்கு இந்த நாட்களில் பசுமை ஆற்றல் மக்கள் இலக்காக உள்ளனர் அந்த நோக்கத்திற்காக நாம் இந்த சூரிய சக்தியை சேகரிக்க வேண்டும் பேனல்களை சூடாக்க வேண்டும் அல்லது திட நிலை வகையான சாதனங்கள் மூலம் ஒன்றிணைக்க வேண்டும் இந்த புகைப்பட ஃபோட்டானிக் ஆற்றல் அனைத்தும் மாற்றப்பட்டு இறுதியாக கடத்தப்படும் அல்லது சூரிய வெப்ப பயன்பாடுகளுக்கு நீங்கள் இந்த சூரியக் கற்றைகளை சேகரிக்கிறீர்கள் நீர் கடந்து செல்லும் ஒரு கட்டத்தில் கவனம் செலுத்துங்கள் இதனால் வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டு இறுதியாக சூரிய வெப்பத்தை வெப்பமாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் அந்த நோக்கத்திற்காக மக்கள் பரவளைய வகையான கண்ணாடியுடன் செல்கிறார்கள் இதேபோல் குறிப்பிட்ட பயன்பாட்டை குறிவைக்க எடுத்துக்காட்டாக ஒரு ஹெலிகாப்டர் உள்ளது அது ஒரு குண்டை வெளியிடுகிறது இது வழக்கமாக பரவளைய வடிவத்தில் செல்கிறது அது குண்டு வீசப்படலாம் அல்லது வெள்ளம் சூழ்ந்த மண்டலங்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கும் பேரழிவுகளில் இருக்கலாம் இந்த ஹெலிகாப்டர் நகரும் என்றால் சீரான வேகத்துடன் அது ஒரு பாக்கெட்டை வெளியிட்டால் அது பரவளைய வடிவத்தில் வருகிறது இறுதியாக இது தோற்றம் ஹைப்பர்போலா குளிரூட்டும் கோபுரங்கள் மற்றும் வரைவு கோபுரங்களுக்கு சிறப்பு பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது இங்கே வெப்ப ஆலைகளுக்கு அருகில் விசையாழி கத்திகளை இயக்கும் இந்த நீராவி எதுவாக இருந்தாலும் மீண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் அந்த நீராவியைக் கரைக்க அல்லது குளிர்விக்க நமக்கு குளிர்விக்கும் கோபுரங்கள் மற்றும் குளிரூட்டும் குளங்கள் இருக்கும் இந்த ஹைபர்போலிக் வகையான கோபுரங்களிலிருந்து சூடான நீர் வெளியேற்றப்படும் சூடான நீர் எல்லா வழிகளிலும் வந்து குளிரூட்டல் அல்லது காற்று எல்லா வழிகளிலும் செல்கிறது எனவே ஒரு வரைவுக் குழாய் கட்டப்படும் அந்த நோக்கத்திற்காக பொதுவாக ஹைப்பர்போலாக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இது வெப்ப ஆலைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகையான குளிரூட்டும் கோபுரம் மேலும் வளைவின் வெளிப்புறம் ஹைப்பர்போலாவின் பகுதியைக் குறிக்கிறது எனவே இதுவும் ஹைபர்போலா இதுவும் ஹைபர்போலா நடுத்தர வரி பொதுவாக இந்த டைரக்ட்ரிக்ஸ் கோடுகள் என்று அழைக்கிறோம் அதை பின்னர் கற்றுக்கொள்வோம் இதேபோல் தொலைநோக்கி பயன்பாடுகளுக்கும் ஒரு திட்டத்தைப் பற்றிய புரிதலுக்கும் பரவளைய கண்ணாடியின் கலவையாகும் மேலும் ஹைபர்போலிக் கண்ணாடிகள் பயன்படுத்தப்படும் இது ஒரு தொலைநோக்கி ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பரவளையம் இருக்கும் எனவே இந்த கதிர்கள் அனைத்தும் வெப்பமடைகின்றன ஒரு புள்ளியில் கவனம் செலுத்துங்கள் அந்த ஒரு புள்ளியில் இருந்து ஹைபர்போலிக் கண்ணாடி பயன்படுத்தப்படும் மீண்டும் அது வேறு ஏதேனும் ஒரு புள்ளியில் கவனம் செலுத்தப்படும் இதனால் அது பெருக்கப்படும் அல்லது பெரிதாகிவிடும் படம் ஒருவர் பெறும் நிலையில் இருக்கும் எனவே எப்போதாவது அவர்கள் இந்த பரபோலா ஹைபர்போலா சேர்க்கைகளையும் பயன்படுத்துகிறார்கள் சில்லுகள் போன்ற உணவுப் பொருட்களுக்கு கூட குறிப்பாக நாம் பிரிங்கிள்ஸ் என்று அழைக்கும் பிராண்ட் பெயர் அந்த வளைவின் வடிவம் பொதுவாக ஒரு ஹைபர்போலிக் வளைவை உருவாக்குகிறது நாம் கணித மட்டத்தில் சுருக்கமாகக் கூறினால் ஒரு வட்டம் சரியாக மையம் அமைந்துள்ள இடத்தின் அடிப்படையில் ஒரு செயல்பாட்டு வடிவத்தைக் கொண்டுள்ளது அது h மற்றும் k இடத்தில் அமைந்திருந்தால் எடுத்துக்காட்டாக இது ஒருங்கிணைப்பு அச்சு எங்கோ x மற்றும் h ஆயத்தொலைவுகள் ஒரு வட்டம் வரையப்பட வேண்டும் என்றால் அது உருவாகிறது x h2y k2r2 இது ஒரு பரவளையமாக இருந்தால் அது செங்குத்து திசையில் இருந்தால் திருப்தி அளிக்கிறது a×x h2 எனவே இது இந்த தோற்றத்தை கடந்து சென்றால் அந்த சமன்பாடு yx2 சில நேரங்களில் பரபோலாக்கள் உள்ளன yx or xy2 மூன்றாவது ஒரு நீள்வட்டம் கணித வரையறை திருப்தி x h2a2y k2b21 நான்காவது ஒரு ஹைப்பர்போலா இது திருப்தி அளிக்கிறது x h2a2 y k2b21 இந்த ஹைப்பர்போலா ஆ நீள்வட்டத்தின் வழக்கமான கட்டுமானத்தைக் காண்போம் ஹைபர்போலா ஹைப்பர்போலா எப்போதும் இரண்டு டைரக்ட்ரைஸ்களைக் கொண்டிருக்கும் எனவே அடுத்த வகுப்பில் அந்த வளைவின் எந்த புள்ளிகளுக்கும் டைரக்ட்ரிக்ஸிற்கான குவிய புள்ளிக்கும் இந்த மைய புள்ளியிலிருந்து தூரத்திற்கும் உள்ள தொடர்பைப் பார்ப்போம்